பொது நிரல்களில் கற்பித்தல் மற்றும் கற்றல் தொகுதி 1 இன் பிரிவு 4 க்கு வாழ்த்துக்கள் மற்றும் வரவேற்பு பிரிவு 3 இல் கற்பித்தல் மற்றும் கற்றல் ஆகியவற்றில் 3 முக்கிய சொற்களைப் புரிந்துகொள்ள முயற்சித்தோம் அதாவது கற்றல் மதிப்பீடு மற்றும் அறிவுறுத்தல் கற்றல் என்பது புதிய அறிவு நடத்தைகள் திறன்கள் மதிப்புகள் விருப்பத்தேர்வுகள் அல்லது புரிதல்களைப் பெறுகிறது மேலும் கற்றலில் பல கோட்பாடுகள் உள்ளன மேலும் நேரம் முன்னேறும்போது கற்றலின் அதிக கோட்பாடுகள் இருக்கக்கூடும் கற்றல் மதிப்பீடு மூலம் அளவிடப்படுகிறது மற்றும் வசதி செய்யப்படுகிறது இதுதான் ஆசிரியர் தன்னை அல்லது தன்னை தொடர்ந்து நினைவுபடுத்த வேண்டியிருக்கும் மிக முக்கியமான பிரச்சினை அறிவுறுத்தல் என்பது நல்ல கற்றலை எளிதாக்குவதற்காக தொடர்ச்சியான கற்றல் நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்துகிறது எனவே அறிவுறுத்தல் கற்றல் நிகழ்வுகளைத் திட்டமிடுகிறது அதுதான் அறிவுறுத்தல் அறிவுறுத்தல் கற்பித்தல் மற்றும் சில சமயங்களில் கல்வி கூட இவை அனைத்தும் ஒத்ததாகப் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் கல்வித் துறையில் இந்த வார்த்தைகள் அனைத்தும் மிகவும் குறிப்பிட்ட பொருளைக் கொண்டுள்ளன பின்னர் ஒருவருக்கொருவர் புரிந்துகொள்வதற்கும் எங்கள் வேலைகளை சிறப்பாகச் செய்வதற்கும் குறிப்பிட்ட அர்த்தங்களைப் பொறுத்து அவை அவற்றின் குறிப்பிட்டவற்றில் பயன்படுத்தப்பட வேண்டும் இப்போது யூனிட் 4 ஆசிரியர்களை விளைவு அடிப்படையிலான கல்வியின் தோற்றத்தைப் புரிந்துகொள்ள உதவுவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது ஒரு விளைவு என்ன அது என்ன மிக முக்கியமான அம்சங்கள் என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு முடிவின் அளவை அடையாளம் காணுங்கள் அதாவது நீங்கள் ஒரு விளைவு அறிக்கையை எழுதுகிறீர்கள் பின்னர் அந்த முடிவுகளின் பல நிலைகளை நாங்கள் தற்போது அடையாளம் கண்டுள்ளோம் இது நிரல் மட்டத்தில் இருக்கலாம் அது ஒரு குறிப்பிட்ட நிரல் மட்டத்தில் இருக்கலாம் அல்லது அது ஒரு பாடத்தின் மட்டத்தில் இருக்கலாம் எனவே விளைவு அறிக்கையைப் பார்த்து பிஓ பிஎஸ்ஓ மற்றும் சிஓ என நாங்கள் அழைக்கிறோம் அந்த விளைவு அறிக்கை எந்த வகையைச் சேர்ந்தது என்பதை என்னால் அடையாளம் காண முடியும் மேலும் ஒருவர் அதைப் பற்றி கருத்து தெரிவிக்கக் கூடியது சரியான தன்மை கவனிக்கத்தக்கது மற்றும் அளவிடக்கூடியது இவை இந்த அலகு எதிர்பார்க்கப்படும் முடிவுகள் இப்போது 1990 களில் OBE மீண்டும் தொடங்கியது நீங்கள் வகுப்பில் குறிப்பாக பள்ளி மட்டத்தில் ஏதாவது கற்பிக்கிறீர்கள் என்று பலர் சொல்லத் தொடங்கினர் ஆனால் மாணவர்கள் உண்மையில் என்ன கற்றுக்கொண்டார்கள் நீங்கள் கற்பித்ததை அளவிட நாங்கள் விரும்பவில்லை ஆனால் மாணவர்கள் உண்மையில் என்ன கற்றுக்கொண்டார்கள் என்பது பற்றிய தகவல்களை நாங்கள் பெற விரும்புகிறோம் மேலும் இது 1970 களில் தொடங்கிய இயக்கம் அதன் பின்னர் மக்கள் கற்பிப்பதை விட கற்றல் விளைவுகளைத் தேடுகிறார்கள் விளைவு அடிப்படையிலான கல்வி என்ற வார்த்தையை முதன்முதலில் 1994 ஆம் ஆண்டில் வில்லியம் ஸ்பேடி தனது புத்தகத்தின் மூலம் வழங்கினார் "விளைவு அடிப்படையிலான கல்வி சிக்கலான சிக்கல்கள் மற்றும் பதில்கள் "மற்றும் இது முக்கியமாக அமெரிக்க பள்ளி நிர்வாகிகள் சங்கத்திற்காக உருவாக்கப்பட்டது எனவே அந்த வார்த்தையை வில்லியம் ஸ்பேடியுடன் அடையாளம் காண முடியும் வில்லியம் ஸ்பேடி விளைவு அடிப்படையிலான கல்வியின் படி அனைத்து மாணவர்களும் தங்கள் கற்றல் அனுபவத்தின் முடிவில் வெற்றிகரமாகச் செய்ய வேண்டியது அவசியமானவற்றைச் சுற்றியுள்ள அனைத்தையும் ஒரு கல்வி அமைப்பில் தெளிவாகக் கவனித்து ஒழுங்கமைத்தல் என்பதாகும் தயவுசெய்து கவனிக்கவும் மாணவர் என்ன செய்ய முடியும் என்பதை நாங்கள் முன்னிலைப்படுத்தினோம் ஆசிரியர் கற்பித்தவை அல்ல அதுதான் அதன் மையம் மேலும் இதன் பொருள் என்னவென்றால் மாணவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதற்கான தெளிவான படத்துடன் தொடங்கி கற்றல் இறுதியில் பாடத்திட்டம் அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீட்டை ஒழுங்கமைப்பதை உறுதிசெய்கிறது எனவே ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்கான அல்லது ஒரு நிரலை வடிவமைப்பதற்கான தொடக்கப் புள்ளி உண்மையில் விளைவுகளாகும் நீங்கள் முடிவுகளுடன் தொடங்குகிறீர்கள் பின்னர் அங்கிருந்து உங்கள் பாடத்திட்ட அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீட்டை வடிவமைக்கிறீர்கள் நிச்சயமாக ஸ்பேடியின் கவனம் பள்ளி கல்வியாக இருந்தது இது முன்மொழியப்பட்டு வருகிறது எல்லோரும் இதைப் பற்றி கருத்து தெரிவிக்கிறார்கள் ஆனால் இன்றும் கூட நீங்கள் உலகெங்கும் பார்த்தாலும் எல்லோரும் உடனடியாக ஒப்புக்கொள்கிறார்கள் இது விளைவு அடிப்படையிலான கல்வியாக இருக்க வேண்டும் ஆனால் விளைவு அடிப்படையிலான கல்வியின் முழு அம்சங்களும் ஆசிரியர்களால் முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்டதாகத் தெரியவில்லை அல்லது பாடத்திட்ட வடிவமைப்பு அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீடு போன்ற அடுத்தடுத்த விஷயங்கள் விளைவுகளிலிருந்து அவசியம் பின்பற்றப்படாது எனவே திறம்பட சாதகமாகப் பயன்படுத்த நாம் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் விளைவு அடிப்படையிலான கல்வியின் கற்பவரின் பார்வையில் இருந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது கற்றலின் விளைவுகளைப் பார்க்க பல சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஏதாவது நடந்த பிறகு அது ஒரு விளைவு இந்த விளைவு இலக்கியத்தில் வெறும் முடிவுகள் கற்றல் முடிவுகள் நோக்கம் கொண்ட கற்றல் முடிவுகள் அறிவுறுத்தல் நோக்கங்கள் கல்வி நோக்கங்கள் நடத்தை நோக்கங்கள் செயல்திறன் குறிக்கோள்கள் முனைய நோக்கங்கள் பொது அறிவுறுத்தல் குறிக்கோள்கள் குறிப்பிட்ட கற்றல் முடிவுகள் துணை திறன்கள் துணை நோக்கங்கள் திறமைகள் என குறிப்பிடப்படுகிறது எனவே உங்களிடம் பயன்படுத்தப்பட்ட சொற்களின் மொத்தம் உள்ளது மேலும் சமமான அல்லது விளைவுகளுக்கு சமமான இன்னும் சில சொற்களை நீங்கள் காணலாம் எனவே ஒரு விளைவு என்ன சில கற்றல் அனுபவத்தின் விளைவாக கற்பவர் என்ன செய்ய முடியும் என்பது ஒரு விளைவு எனவே நான் போதனையைத் தொடங்கும்போதோ அல்லது கற்பிக்கத் தொடங்கும்போதோ முதல் விஷயம் ஆசிரியர் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எனது மாணவர் என்ன செய்ய முடியும் என்று நான் விரும்புகிறேன் மேலும் அது எங்கள் குறிப்பாக மாறும் எனவே எதையாவது செய்ய வல்லவராக நான் அவரை எவ்வாறு தயார் செய்வது அதுதான் கற்பித்தல் அல்லது அறிவுறுத்தல் முறையான கல்வியின் சூழலில் ஒரு கல்வியின் விளைவு என்னவென்றால் ஒரு திட்டத்தின் முடிவில் அல்லது ஒரு அறிவுறுத்தல் பிரிவின் மூலம் மாணவர் என்ன செய்ய முடியும் எடுத்துக்காட்டாக உங்களிடம் 3 ஆண்டு நிரல் உள்ளது எனவே 3 ஆண்டு நிரலின் முடிவில் உங்கள் மாணவர் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அல்லது பி A பொருளாதாரத்தில் ஒரு பாடத்தை கற்பிக்கிறேன் மைக்ரோ ஃபைனான்ஸ் என்று சொல்லலாம் மேலும் மைக்ரோ ஃபைனான்ஸ் குறித்த ஒரு பாடநெறியின் முடிவில் எனது மாணவர் என்ன செய்ய முடியும் அது நிச்சயமாக மாறும் மைக்ரோ ஃபைனான்ஸ் பாடநெறிக்குள் எனக்கு ஒரு அறிவுறுத்தல் பிரிவு உள்ளது இது 4 மணிநேர செயல்பாட்டைக் கூறலாம் 4 மணிநேர செயல்பாட்டின் முடிவில் மாணவர் என்ன செய்ய முடியும் அது ஒரு அறிவுறுத்தல் அலகு கொள்கை வகுப்பாளர்கள் நிர்வாகிகள் பெற்றோர்கள் சாத்தியமான முதலாளிகள் மாணவர்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் கல்வி சம்பந்தமாக முழு பங்குதாரர்களும் உள்ளனர் ஏனென்றால் இவை அனைத்தும் எந்தவொரு கல்வி செயல்முறையுடனும் தொடர்புடைய பங்குதாரர்கள் மேலும் ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தின் பாடத்தை உள்ளடக்கிய தலைப்புகளின் பட்டியல் அல்ல பங்குதாரர்களிடையே ஒரு பயனுள்ள தொடர்புக்கு அடிப்படைகள் உண்மையில் வழங்குகின்றன எனவே OBE அல்லது விளைவு அடிப்படையிலான கல்வி என்பது கல்விக்கான ஒரு அணுகுமுறையாகும் இதில் பாடத்திட்டம் அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீடு பற்றிய முடிவுகள் மாணவர்கள் ஒரு பாடநெறி அல்லது ஒரு திட்டத்தின் முடிவில் காண்பிக்க வேண்டிய கற்றல் விளைவுகளால் இயக்கப்படுகின்றன விளைவுகளை மறுபரிசீலனை செய்வதற்கு முன்னர் கூறப்பட்டதை நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு திட்டத்தை வடிவமைத்தல் மற்றும் நடத்துவது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு கவனம் அல்லது தொடக்க புள்ளியாக அமைகிறது விளைவு அடிப்படையிலான கல்வியில் முக்கிய கொள்கை "தயாரிப்பு செயல்முறையை வரையறுக்கிறது" நான் ஏதாவது ஒன்றை உருவாக்க விரும்புகிறேன் பின்னர் நான் அந்த தயாரிப்பை உருவாக்கும் செயல்முறை என்ன எனவே தயாரிப்பு என்பது விளைவு செயல்முறை என்பது உங்கள் கற்பித்தல் அல்லது நீங்கள் திட்டமிட்ட எந்தவொரு செயல்பாடும் ஆகும் செயல்முறை தனித்துவமானது அல்ல ஆனால் ஒரு குறிப்பிட்ட விவரக்குறிப்புகள் அல்லது சில பண்புகளைக் கொண்ட தயாரிப்புகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் பொதுவாக உயர்கல்வி அல்லாத நிறுவனங்களில் மக்கள் நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்கிறார்கள் இது பெரும்பாலும் உள்ளீட்டு அடிப்படையிலான கல்வி மாணவர் கற்க சில உள்ளடக்கம் முக்கியம் என்று ஆசிரியர் கருதுகிறார் எனவே நான் உள்ளடக்கத்தை கற்பிக்கிறேன் மேலும் நான் பல்வேறு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஆசிரியரால் ஒரு முன் அல்லது ஆன்லைனில் உங்கள் போதனையாக தீர்மானிக்கப்படுகிறது மேலும் நான் எதையாவது முடிக்கலாம் அல்லது முடிக்காமல் போகலாம் பின்னர் என்ன நடக்கிறது என்பது நாம் வெளியேறினால் எதுவாக இருந்தாலும் அதன் விளைவாக நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் அதாவது இது தயாரிப்பு உந்துதலைக் காட்டிலும் இயக்கப்படும் ஒரு செயல்முறையாகும் இது தற்போது உள்ளீடு அடிப்படையிலான கல்வியின் பெரும்பாலான இடங்களில் நடைமுறையில் உள்ளது இப்போது OBE இன் நன்மைகள் என்ன நாம் சில விஷயங்களை மீண்டும் செய்யலாம் முதலில் இதன் பொருத்தம் இப்போது நான் எனது முடிவுகளை எழுதும்போது இந்த முடிவுகளை நான் என்ன நோக்கமாக எழுதுகிறேன் ஏனென்றால் இவை தீர்மானிக்கும் ஒரு நபர் முக்கியமானவர் அல்லது நடைமுறைக்கு மற்ற பங்குதாரர்களின் தகுதி இருக்கக்கூடும் உதாரணமாக இந்த நிரலின் பட்டதாரி சில விஷயங்களைச் செய்ய முடியும் அதாவது அவர் இதை கடைபிடிக்க வேண்டும் எனவே என்ன விளைவுகளை வரையறுக்க வேண்டும் என்பதை நடைமுறை வரையறுக்கிறது இதேபோல் எனது மாணவர் குறிப்பிட்ட திறனைக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் அந்த திறனை வரையறுத்து பின்னோக்கி வேலை செய்கிறேன் எனவே மாணவர் கற்றுக்கொண்டவற்றின் பொருத்தம் பயிற்சிக்கான தகுதி மற்றும் அவர் பெறும் திறன்களைப் பொறுத்து அளவிடப்படுகிறது மேலும் மற்றொரு மிக முக்கியமான விஷயம் நிறுவனங்களுக்குள் இருக்கும் விளைவுகளை அடையாளம் காணும் செயல்முறை அடிப்படை கேள்விகளின் விவாதத்தை ஊக்குவிக்கிறது இது நாங்கள் நடத்திய பல்வேறு பட்டறைகள் மூலம் பார்த்தோம் ஒரு பாடநெறி அல்லது ஒரு நிரலின் விளைவுகளை அடையாளம் காண வடிவமைப்பதற்காக 2 அல்லது 3 ஆசிரியர்களை ஒன்றாக அமரவைக்கும்போது அவர்கள் பெரிதும் விவாதிக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் வாதிடுகிறார்கள் செயல்பாட்டில் எல்லோரும் கற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் தயாரிப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் என்ன வெளிவருகிறது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே முடிவுகள் தங்களை பங்குதாரர்களிடையே அல்லது ஆசிரியர்களிடையே சொற்பொழிவு செய்வதற்கான ஒரு தளமாகும் மேலும் கல்வி செயல்முறை எதை அடைய வேண்டும் என்பதற்கான தெளிவான அறிக்கை உள்ளது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாடத்திட்டத்தை தெளிவுபடுத்துகிறது மற்றும் கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கான கவனம் செலுத்துகிறது அதாவது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏதாவது விவாதிக்க விளைவு அறிக்கை விவாதத்தின் மைய புள்ளியாகிறது எனவே ஒரு தெளிவு உள்ளது அதாவது ஒரு ஆசிரியர் வெளிப்படையாகக் கூறாமல் சில விஷயங்களை எடுத்துக் கொள்ளலாம் மேலும் மாணவர் வெளிப்படையான அறிக்கை எதுவும் இல்லாததால் அவர் சொந்தமாக ஏதாவது புரிந்து கொள்ளலாம் மேலும் நாம் புரிந்துகொள்ளும்போது வேறுபட்டவை வெளிப்படையாக ஒரு நல்ல கற்றல் நடக்க முடியாது எனவே ஒரு வெளிப்படையான அறிக்கையின் மூலம் ஒரு தெளிவு கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கான சிறந்த கவனத்தை வழங்கும் மேலும் ஒரு கட்டமைப்பின் விளைவு அடிப்படையிலான கல்வியை வழங்குவது பாடத்திட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கான வலுவான கட்டமைப்பை வழங்குகிறது இங்கே பாடத்திட்டம் முழு திட்டத்தையும் குறிக்கும் உங்களிடம் 3 ஆண்டு வேலைத்திட்டம் உள்ளது ஒரு பாடத்திற்கும் மற்றொன்றுக்கும் இடையிலான தொடர்பு என்ன சரியாக என்ன வெளிவருகிறது ஏனென்றால் நீங்கள் மேலிருந்து தொடங்கி பின்னர் உங்கள் படிப்புகளை வடிவமைக்கிறீர்கள் ஏதாவது இணைக்கப்படாவிட்டாலும் எல்லா இணைப்பையும் நீங்கள் காணலாம் இது நோக்கம் கொண்டதா இல்லையா எனவே கொடுக்கப்பட்ட பாடத்திட்டத்தை விமர்சிப்பதற்கான முழுமையான கட்டமைப்பை இது வழங்குகிறது மேலும் விளைவு அடிப்படையிலான கல்வியை அடைய பாடத்திட்டம் எதை அமைக்கிறது என்பதற்கான வெளிப்படையான அறிக்கையை வழங்குவதன் மூலம் பொறுப்புக்கூறலை வலியுறுத்துகிறது அதாவது இந்த முடிவுகளை நீங்கள் அடைய முடியுமா என்று மாணவர்களிடம் நான் கேட்கலாம் அல்லது ஆசிரியர் தன்னை அல்லது துறையை என்ன கேட்க முடியும் இந்த முடிவுகளை அடைய மாணவர்களுக்கு நீங்கள் வசதி செய்துள்ளீர்களா விளைவுகளை வழங்குவதற்கான பொறுப்புணர்வை வழங்க முடியும் பின்னர் விளைவு அறிக்கை தெளிவாகக் கூறப்படும்போது என்ன நடக்கிறது சில மாணவர்கள் அதை நேரடியாகப் பார்க்க முடியும் பின்னர் அவர்களின் சொந்த கற்றலுக்கான பொறுப்பை ஏற்க முடியும் அதாவது ஆசிரியர் வகுப்பில் முடித்த வரை அவர்கள் காத்திருக்க வேண்டியதில்லை வெளியீடு என்ன என்பதைப் புரிந்துகொள்வதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு தெளிவான அறிக்கை இருந்தால் மாணவர் தனது சொந்த கற்றலைத் திட்டமிடலாம் எனவே இது கற்றல் மற்றும் கற்பித்தல் தொடர்பான மாணவர்களை மையமாகக் கொண்ட அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது மேலும் நினைவில் கொள்ள வேண்டிய நெகிழ்வுத்தன்மை விளைவு அடிப்படையிலான கல்வி என்பது கல்வி உத்திகள் அல்லது கற்பித்தல் முறைகளைக் குறிப்பிடவில்லை ஒரு முடிவைக் குறிப்பிடுவதன் மூலம் நீங்கள் இதைக் குறிப்பிடுகிறீர்கள் என்று அர்த்தமல்ல நீங்கள் எவ்வாறு கற்பிக்க வேண்டும் அல்லது இதுதான் நீங்கள் திட்டமிட வேண்டும் அப்படி எதுவும் இல்லை எனவே வகுப்பில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்று பல முறை ஆசிரியர்கள் நம்புகிறார்கள் நீங்கள் சொல்வது எல்லாம் முடிவுகளை எழுதுவது கூட ஆசிரியரின் பங்கு எனவே நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறீர்கள் நீங்கள் மதிப்பீடு செய்கிறீர்கள் நீங்கள் கேட்கும் ஒரே விஷயம் எல்லாவற்றையும் பின்பற்றுவதாகும் மேலும் இது மதிப்பீட்டிற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியையும் வழங்குகிறது விளைவுகளின் அறிக்கையிலிருந்து தொடங்கி எவ்வாறு மதிப்பீட்டை வடிவமைக்க முடியும் என்பதை பின்னர் தொகுதியில் பார்ப்போம் மேலும் உங்கள் பாடத்திட்டம் எவ்வளவு சிறந்தது என்று யாராவது பார்க்க விரும்பினால் அது பாடத்திட்ட மதிப்பீட்டை எளிதாக்குகிறது பின்னர் முடிவுகள் தேவையான வரையறைகளை வழங்கினால் அதற்கு எதிராக பாடத்திட்டத்தை தீர்மானிக்க முடியும் யாராவது மிகவும் குறைவாக எழுதப்பட்டால் மற்றும் விளைவு அறிக்கைகள் சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட மட்டத்தில் இது திருப்திகரமாக இருக்காது என்று யாராவது சொல்லலாம் மேலும் ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தின் மதிப்பீட்டை எளிதாக்கும் வகையில் அதன் நோக்கம் அல்லது விளைவுகளின் அளவு அதிகரிக்கப்பட வேண்டும் அல்லது குறைக்கப்பட வேண்டும் மேலும் நாங்கள் செல்லும்போது OBE பற்றி பல இட ஒதுக்கீடுகள் உள்ளன என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன் நீங்கள் எதைச் சொன்னாலும் இதைச் செய்ய நீங்கள் முதலில் முயற்சி செய்கிறீர்கள் ஆசிரியர்கள் ஆட்சேபிப்பார்கள் நீங்கள் இப்போது என் கையை கட்டிக்கொள்கிறீர்கள் இது இந்த கல்வியின் மனநிலைக்கு ஏற்ப இல்லாத இயல்பு அல்ல முதன்முதலில் நான் பொதுவாக முழங்கால் உதறுதல் எதிர்வினை என்று அழைக்கிறேன் இந்த செயல்முறையின் உடனடி அறிக்கையை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று நீங்கள் கூறும் இயக்கம் இது கல்வியின் இந்த மனப்பான்மைக்கு எதிரானது அல்லது மேலும் அவர்கள் மிகவும் வலுவாக இருக்க விரும்பினால் அவர்கள் அதை நேரான மேலுறை என்று அழைக்கிறார்கள் மேலும் அடையாளம் காணப்பட்ட வேலைக்கு மாணவர்களை தயார்படுத்துவதை விட கல்வி அதிகம் என்றும் அவர்கள் கூறுவார்கள் உதாரணமாக கடைசியாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது நல்ல கற்றல் அல்லது இருவர் கல்வி கற்றது என்று நீங்கள் அழைத்தாலும் வேலைக்குத் தயாராகி வருவதும் இருவேறுபட்டது அல்ல அவை முதலில் பரஸ்பரம் இல்லை அவை பரஸ்பரம் இருந்தால் உங்கள் திட்டத்திற்கான மோசமான முடிவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் மேலும் இது நிச்சயமாக நேரான மேலுறை அல்ல ஏனெனில் உள்ளடக்கம் அறிவுறுத்தல் அணுகுமுறைகள் அனைத்தும் ஆசிரியரின் கைகளில் உள்ளன எனவே அது நிச்சயமாக கல்வியின் மனநிலைக்கு எதிரானது அல்ல எனவே OBE பற்றிய இந்த இட ஒதுக்கீடு தவறாக இடம்பிடித்ததாக நான் உணர்கிறேன் ஆனால் இன்னும் அனைத்து ஆசிரியர்களும் அதை நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் அந்த வகையான தலையீடு அல்லது குறுக்கீடு கல்விக்கு மோசமானது என்று அவர்கள் இன்னும் கருதுகின்றனர் இப்போது ஒரு முடிவு அறிக்கையின் அம்சங்களுக்கு வருவதால் மாணவர் என்ன செய்ய முடியும் என்பதை விளைவு அறிக்கை சந்தேகத்திற்கு இடமின்றி குறிப்பிட வேண்டும் மொழியின் அடிப்படையில் அல்லது வெளியீட்டின் அடிப்படையில் எந்த தெளிவற்ற தன்மையும் இருக்கக்கூடாது நீங்கள் எந்த தெளிவற்ற சொற்களையும் பயன்படுத்தக்கூடாது அந்த வகையான விஷயங்களுக்கு நாங்கள் அதிக நேரம் செலவிடுவோம் மேலும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் சில விளைவு அறிக்கையை எழுதும்போது அது கவனிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் அதாவது மதிப்பீடு செய்யக்கூடியது மாணவர்கள் நிகழ்த்தும்போது விளைவு அறிக்கை மாணவர் என்ன செய்ய முடியும் அல்லது செய்ய வேண்டும் என்பதோடு தொடர்புடையது அந்த செயல்திறன் எதுவாக இருந்தாலும் அது என்ன செய்கிறதோ அதைக் கவனிக்க வேண்டும் மேலும் இது அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் அது அளவிட முடியாதது என்றால் என்னால் முடியாது இது ஒரு விளைவு அல்ல விளைவு எட்டப்பட்டதா இல்லையா என்பதை என்னால் தீர்மானிக்க முடியாது அதற்காக நாங்கள் அதிக நேரம் செலவிடுவோம் அதன் அர்த்தத்தை மாணவர் புரிந்து கொள்ள முடியுமா புரிந்துகொள்ளக்கூடியது இதன் பொருள் நீங்கள் ஒரு மொழியில் மிகவும் சிக்கலான முறையில் எழுதக்கூடாது என்பதாகும் அங்கு ஒரு மாணவர் நோக்கம் கொண்ட மாணவர் அதன் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது எனவே இது புரிந்துகொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் மேலும் மாணவர்களுக்கு அவர்களின் சொந்த கற்றலைத் திட்டமிடுவதில் வழிகாட்டுதல்களை வழங்க முடியும் சில நல்ல விளைவு அறிக்கைகளை நாம் பார்ப்போம் இந்த அம்சங்கள் அனைத்தும் தானாகவே அவை பொருத்தமானவை என்று நீங்கள் உணருவீர்கள் மேலும் அவை எங்கு மீறப்படுகின்றன என்பதற்கான எடுத்துக்காட்டுகளையும் அந்த குறிப்பிட்ட முடிவு அறிக்கையில் என்ன தவறு என்பதை நீங்கள் சரியாகக் காணலாம் இப்போது இவை OBE மட்டுமல்ல நீங்கள் OBE கட்டமைப்பைக் கூட எடுக்க வேண்டிய அவசியமில்லை முதல் விஷயம் என்னவென்றால் ஒரு பாடத்தின் முடிவில் அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பது பற்றி அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் செமஸ்டர் தொடக்கத்தில் பாடத்தின் தொடக்கத்தில் ஒருவர் மாணவருடன் மிகத் தெளிவாக தொடர்பு கொள்ள வேண்டும் செமஸ்டரின் அந்த முடிவில் அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை இது மிக முக்கியமானது விரிவான கள ஆராய்ச்சி மூலம் இது மிகத் தெளிவாக நிறுவப்பட்டுள்ளது அங்கு மாணவர்களின் செயல்திறன் கணிசமாக மேம்பட்டுள்ளது வகுப்பறை அறிவுறுத்தல் மாற்றப்படவில்லை தேர்வு மாற்றப்படவில்லை பாடத்தின் உள்ளடக்கங்களில் எந்த மாற்றமும் இல்லை தவிர அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் தெரிவித்தனர் ஒரு பாடநெறியின் முடிவில் மாணவர்களின் செயல்திறனில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தது மேலும் நான் ஏற்கனவே கொள்கை கூறியுள்ள இரண்டாவது அல்லது நீங்கள் மதிப்பீடு என்று அழைப்பது என்னவென்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள் என்பதற்கான ஒரு சீரமைப்பு நான் ஏற்கனவே விரிவாகக் கூறியுள்ளேன் மேலும் அவர்கள் அடைய எதிர்பார்க்கப்படுவதைப் பெறுவதற்கு அவர்களுக்கு உதவும் வகையில் அறிவுறுத்தல் நடவடிக்கைகள் வடிவமைக்கப்பட்டு நடத்தப்படுகின்றன அதாவது வகுப்பில் நான் எதைச் செய்தாலும் எனது அறிவுறுத்தல் மாணவர்கள் எதை அடைய எதிர்பார்க்கிறதோ அதைப் பெற வழிவகுக்கும் எனவே இவை 3 கொள்கைகள் இந்த 3 ஐப் பின்பற்றினால் மாணவரின் கற்றல் தரம் கணிசமாக மேம்படும் இப்போது நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் விளைவுகளின் அளவுகள் உள்ளன 3 நிரல் முடிவுகள் உள்ளன தயவுசெய்து நிரல் பல ஆண்டுகளாக பரவியிருக்கும் ஒரு செயல்பாட்டைக் குறிக்கிறது என்பதை நினைவில் கொள்க நீங்கள் 2 ஆண்டு பட்டப்படிப்பு திட்டத்தை வைத்திருக்கலாம் நாங்கள் 3 ஆண்டு பட்டப்படிப்பு திட்டத்தை கொண்டிருக்கலாம் நீங்கள் 4 ஆண்டு பட்டப்படிப்பை கொண்டிருக்கலாம் இது போன்ற ஒரு வரையறுக்கப்பட்ட காலப்பகுதியில் செயல்பாடுகளின் தொகுப்பை நிரல் குறிக்கிறது முன்னதாக இந்த சொல் பாடநெறி ஒரு நிரலைக் குறிக்க பயன்படுத்தப்பட்டது இன்று கூட பல கல்லூரிகள் நிச்சயமாக சொல்லும்போது அது உண்மையில் நிரல் தான் ஆனால் இப்போது நாம் பயன்படுத்தும் இந்த வார்த்தைகள் யுஜிசி மற்றும் என்ஏஏசி இரண்டாலும் அதிகாரப்பூர்வமாக அடையாளம் காணப்பட்டுள்ளன எனவே இந்த சொற்களைப் பயன்படுத்துமாறு அனைத்து ஆசிரியர்களையும் அனைத்து நிறுவனங்களையும் கேட்டுக்கொள்கிறோம் 3 ஆண்டு கால பட்டதாரி திட்டத்தின் கீழ் இதை நாங்கள் அழைப்பதால் பட்டதாரி பட்டப்படிப்பின் கீழ் சிலவற்றைக் குறிக்கும் திட்டம் சில 4 ஆண்டு கால இளங்கலை திட்டங்கள் உள்ளன நிரல் முடிவுகள் என்பது விளைவுகளின் அளவைப் பொறுத்தவரை பொதுவாக ஒழுக்கமற்றவை அடுத்த அலகு பற்றி மேலும் விரிவாகக் கூறுவோம் அதாவது ஒவ்வொரு பட்டதாரிகளும் இந்த முடிவுகளை அடைய வேண்டும் இசை நிகழ்ச்சியில் பி அல்லது தத்துவத்தில் பி A அல்லது கணிதத்தில் பி என்பதைப் பொருட்படுத்தாமல் அவர் செல்லும் திட்டத்தைப் பொருட்படுத்தாமல் அவர் இந்த முடிவுகளை அடைய வேண்டும் மேலும் நிரல் குறிப்பிட்ட முடிவுகள் உள்ளன அவர் பொருளாதாரத்தில் பி A செய்தால் அவர் என்ன குறிப்பிட்ட முடிவுகளை அடைய வேண்டும் அது நிரல் குறிப்பிட்ட முடிவுகள் பின்னர் ஒவ்வொரு திட்டத்திலும் பல படிப்புகள் உள்ளன முந்தைய பாடநெறி மீண்டும் ஒரு பாடமாகக் குறிப்பிடப்படுகிறது அவை தளர்வான சொற்கள் ஆனால் பயன்படுத்த வேண்டிய சொல் நிச்சயமாக அதாவது ஒரு நிரலில் பல படிப்புகள் உள்ளன மேலும் ஒவ்வொரு பாடநெறியிலும் வரையறுக்கப்பட்ட விளைவுகளின் தொகுப்பு இருக்க வேண்டும் மேலும் இந்த வார்த்தைகள் யுஜிசி மற்றும் என்ஏஏசி ஆகியவற்றால் வரையறுக்கப்பட்டுள்ளன இப்போது இந்த மூன்று வகையான விளைவுகளை விரைவாகப் பார்ப்போம் நிரல் முடிவுகள் என்பது ஒரு பொது உயர் கல்வித் திட்டத்தில் பட்டம் பெறும் நேரத்தில் மாணவர் அறிவின் திறன்கள் மற்றும் அணுகுமுறைகளை நிரூபிக்கக்கூடிய விவரங்களை விவரிக்கும் அறிக்கைகள் நாங்கள் குறிப்பிட்ட திட்டத்தை சொல்லவில்லை எனவே இந்த PO கள் நாம் அவர்களை அழைக்கும்போது அவை நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகத்தால் அடையாளம் காணப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு பல்கலைக்கழகம் அல்லது ஒரு நிறுவனம் ஒரு தன்னாட்சி நிறுவனம் பட்டதாரி திட்டங்களின் கீழ் சுமார் 20 ஐ வழங்கக்கூடும் பட்டதாரி நிரல்களின் கீழ் 20 வெவ்வேறு பட்டதாரி நிரல்கள் இந்த நிரல் முடிவுகளை அடைய வேண்டும் அவை ஒழுக்க வேதனையானவை அல்லது அவை இல்லையெனில் பொதுவான திறன்களில் தொழில்முறை என்று அழைக்க விரும்புகிறோம் அதைத்தான் நாங்கள் அழைக்கிறோம் இப்போது ஒரு மாதிரி PO விமர்சன சிந்தனை எல்லோரும் இப்போது கருதுகிறார்கள் பொதுவாக எந்த ஆசிரியரும் சொல்வார்கள் எங்கள் மாணவர் விமர்சன ரீதியாக சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது அவர் செல்லும் திட்டத்தைப் பொருட்படுத்தாமல் சிந்தனை மற்றும் செயல்களைக் குறிக்கும் அனுமானங்களை அடையாளம் கண்டுகொண்டு இந்த அனுமானங்கள் எந்த அளவிற்கு துல்லியமானவை மற்றும் செல்லுபடியாகும் என்பதை சரிபார்த்து எங்கள் கருத்துக்கள் மற்றும் முடிவுகளை அறிவார்ந்த நிறுவன மற்றும் தனிப்பட்ட கண்ணோட்டத்தில் பார்க்கும் பின்னர் அவை தகவலறிந்த நடவடிக்கைகளை எடுக்கின்றன எனவே இது ஒரு குறிப்பிட்ட ஒழுக்கம் அல்லது ஒரு திட்டத்துடன் எந்த தொடர்பும் இல்லாத நிரல் முடிவுகளின் மாதிரி இப்போது நீங்கள் நிரல் குறிப்பிட்ட முடிவுகளுக்கு வருகிறீர்கள் எனவே இப்போது நான் விலங்கியல் துறையில் பிஎஸ்சிB Sc செய்கிறேன் என்று சொன்னால் விலங்கியல் துறையைப் பொறுத்து அர்த்தமுள்ள விளைவுகளை நான் அடையாளம் காண வேண்டும் எனவே நிரல் குறிப்பிட்ட முடிவுகள் ஒரு திட்டத்திற்கு குறிப்பிட்ட விளைவுகளாகும் மேலும் ஒரு குறிப்பிட்ட பொது உயர் கல்வித் திட்டத்திலிருந்து பட்டப்படிப்பு நேரத்தில் மாணவர்கள் நிரூபிக்கக்கூடிய ஒழுக்கம் குறிப்பிட்ட அறிவு திறன்கள் மற்றும் அணுகுமுறைகளை விவரிக்கும் அறிக்கைகள் அவை ஒரு குறிப்பிட்ட உயர் கல்வித் திட்டத்திலிருந்து நான் அந்த வார்த்தையைச் சேர்க்க வேண்டும் ஒரு திட்டத்தின் மையத்தின் தனித்துவத்தை PSO கள் வகைப்படுத்துகின்றன பின்னர் மீண்டும் விரிவாக்குவோம் PSO கள் 2 முதல் 4 வரை மட்டுமே இருக்க முடியும் இது NAAC இன் தேவை நீங்கள் அதிக எண்ணிக்கையிலான PSO ஐ எழுதுவதில்லை ஒரு மாதிரி PSO விலங்குகள் தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகளுக்கு இடையிலான உறவுகளை பகுப்பாய்வு செய்யுங்கள் இப்போது நீங்கள் குறிப்பிட்ட பல படிப்புகளின் மூலம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை அடையலாம் இது இந்த குறிப்பிட்ட PSO உடன் தொடர்புடைய ஒரு படிப்பு மட்டுமல்ல இப்போது பாடநெறி முடிவுகளுக்கு வருவது ஒரு குறிப்பிட்ட பாடநெறியின் முடிவில் மாணவர்கள் நிரூபிக்க வேண்டியது பாடநெறி முடிவுகள் மேலும் அவை அளவிடக்கூடியதாகவும் கவனிக்கத்தக்கதாகவும் இருக்க வேண்டும் இப்போது என்ன நடக்கிறது PO கள் மற்றும் PSO கள் நிரலின் மட்டத்தில் உள்ளன இப்போது அவற்றை நாம் எவ்வாறு அடைவது என்பது தொடர்ச்சியான படிப்புகளின் மூலம் அவை அடையப்பட வேண்டும் நிச்சயமாக படிப்புகள் மற்றும் திட்டங்கள் விளக்கக்காட்சிகள் களப் பயணங்கள் போன்ற பல நடவடிக்கைகள் உங்களிடம் இருக்கலாம் ஆனால் இந்த முடிவுகளில் பெரும்பாலானவை படிப்புகள் மூலம் அடையப்பட வேண்டும் எனவே நான் ஒரு பாடத்திட்டத்தை எடுக்கும்போதெல்லாம் என்ன நடக்கும் ஒவ்வொரு பாடநெறியும் PO கள் மற்றும் PSO களின் துணைக்குழுவை உரையாற்றும் நான் எழுதுவது பின்னர் அந்த பயிற்சியின் மூலம் செல்லும் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் 8 PO கள் மற்றும் 4 PSO கள் மேலும் இந்த 8 பிளஸ் 4 ஐ அனைத்து முக்கிய படிப்புகள் மூலமாகவும் அடைய வேண்டும் ஆனால் ஒவ்வொரு பாடநெறியிலும் 12 PO மன்னிக்கவும் 8 PO கள் மற்றும் 4 PSO கள் அனைத்தையும் உரையாற்ற முடியாமல் போகலாம் அவை நினைவில் கொள்ளப்பட வேண்டியவை அவற்றின் துணைக்குழுவில் உரையாற்ற வாய்ப்புள்ளது இப்போது இவை 2 மாதிரி CO கள் ஒன்று விலங்கு பன்முகத்தன்மை முதுகெலும்பில்லாதவை எனப்படும் ஒரு பாடத்திட்டத்திலிருந்து ஹைட்ரோஜன் அணுக்களின் ஆற்றல்களையும் அலை செயல்பாடுகளையும் ஸ்க்ரோடிங்கர் சமன்பாட்டைப் பயன்படுத்தி கணக்கிடுகிறது இது குவாண்டம் இயக்கவியல் குறித்த ஒரு பாடத்திலிருந்து வருகிறது அதாவது ஹைட்ரஜன் அணுக்களின் ஆற்றல்களையும் அலை செயல்பாடுகளையும் மாணவர் கணக்கிட முடியும் மேலும் அதற்கு மேல் நீங்கள் பரிந்துரைக்கிறீர்கள் நீங்கள் ஸ்க்ரோடிங்கர் சமன்பாட்டைப் பயன்படுத்தி அந்த ஆற்றல்களைக் கணக்கிட முடியும் இது CO இன் தனித்தன்மை இது தற்போதைய சூழலில் இந்த விளைவுகளின் உறவு இதைப் பார்த்தால் NAAC கட்டமைப்பிற்கு நிறுவனத்தின் பார்வை இருக்க வேண்டும் இது நிறுவனத்தின் பணிக்கு வழிவகுக்கிறது மேலும் இந்த இரண்டு பார்வையும் நிறுவனத்தின் நோக்கமும் திட்டத்தின் வழங்கப்படும் துறையின் பார்வைக்கு வழிவகுக்கும் மற்றும் திணைக்களத்தின் பார்வை திணைக்களத்தின் பணிக்கு வழிவகுக்கும் மேலும் திணைக்களத்தின் தொலைநோக்கு மற்றும் பணியை வைத்திருக்கும் ஆய்வுக் குழு திணைக்களத்தின் நோக்கம் மற்றும் யுஜிசி மற்றும் சிபிசிஎஸ் ஆகியவற்றின் பின்னணியில் ஆய்வுக் குழு அடையாளம் காட்டுகிறது யுஜிசி சிபிசிஎஸ் தேர்வு அடிப்படையிலான அமைப்பு என்று நாங்கள் பின்னர் விரிவாகக் கூறுவோம் அவர்கள் நிரல் முடிவுகளையும் நிரல் குறிப்பிட்ட முடிவுகளையும் அடையாளம் காண வேண்டும் இவை இரண்டும் சேர்ந்து பாடத்திட்டத்திற்கு வழிவகுக்க வேண்டும் யுஜிசி கட்டமைப்பின் படி பாடத்திட்டத்தில் 3 கூறுகள் உள்ளன ஒன்று ஒழுக்க கோர் படிப்புகள் ஒழுங்கு தேர்வுகள் மற்றும் அடித்தள படிப்புகள் என்று அழைக்கப்படுபவை அறக்கட்டளை படிப்புகளில் திறமை மேம்பாட்டு படிப்புகள் மற்றும் திறன் மேம்பாட்டு படிப்புகள் உள்ளன இப்போது நீங்கள் ஒழுங்குத் தேர்வுகள் மற்றும் திறன் மேம்பாட்டு படிப்புகளைப் பார்த்தால் இவை தேர்ந்தெடுக்கப்பட்டவை அதாவது இந்த படிப்புகள் அனைத்து மாணவர்களால் எடுக்கப்பட வேண்டியவை அல்ல எனவே அனைத்து மாணவர்களும் ஒழுக்க கோர் படிப்புகள் மற்றும் அடித்தள படிப்புகளை இங்கு எடுத்துக்கொள்கிறார்கள் ஒன்றாக திறன் மேம்பாட்டு படிப்புகள் நிரல் முடிவுகளையும் நிரல் குறிப்பிட்ட முடிவுகளையும் அடைவதற்கு நீங்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு முறை இவைதான் ஆனால் ஒவ்வொரு பாடநெறியையும் நிச்சயமாக விளைவுகளின் அடிப்படையில் வரையறுக்க வேண்டும் இது நிறுவனத்தின் பார்வை முதல் பாடநெறி முடிவுகள் வரை உள்ள பரந்த உறவு இப்போது இந்த இரண்டு பயிற்சிகளையும் செய்யுமாறு இங்கே பரிந்துரைக்கிறோம் மீண்டும் இது சிறிது பயிற்சி செய்வதன் மூலம் உறுதி செய்ய மட்டுமே ஒரு விளைவு அறிக்கை என்ன அல்லது ஒரு பாட முடிவு என்ன என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் ஒரு முடிவின் அனைத்து அம்சங்களுக்கும் கவனம் செலுத்தி பட்டதாரி திட்டத்தின் கீழ் உங்கள் சொந்த நிரல் முடிவுகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளை எழுதுங்கள் ஒரு முடிவின் அனைத்து அம்சங்களுக்கும் நீங்கள் கவனம் செலுத்துவதன் மூலம் வழங்கப்படும் இளங்கலை படிப்பின் முடிவுகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளை எழுதுங்கள் உங்களைப் பற்றி நாங்கள் பேசிய அனைத்து அம்சங்களும் கவனத்தில் கொள்ள முடியுமா என்பதை உறுதிப்படுத்த இது நடைமுறையில் உள்ளது மேலும் அடுத்த அலகு 5 இல் அங்கீகாரத்தின் பங்கு மற்றும் NAAC அதை நடத்தும் அளவுகோல்களைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் மேலும் CO கள் PO கள் மற்றும் PSO களின் மட்டங்களில் விளைவுகளை அடைய தரமான வளையத்தை மூடுவதற்கான மையத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் தரமான வளையத்தை மூடுவது எந்தவொரு அங்கீகார செயல்முறையின் மையக் கொள்கையாகும் அதை பின்னர் விரிவாகக் கூறுவோம்